வணக்கம் நண்பர்களேஇந்த வாரத்தில் மூன்றாவது முறை நாம் சந்திக்கிறோம் இதில் ரேசிப்ரோகேட்டிங் எஞ்சின்களுக்கான அக்சுவல் சைக்கிள் பற்றி பார்த்து வருகிறோம் முந்தைய வாரத்தில் ஏர் ஸ்டாண்டர்டு சைக்கிள்கள் பற்றி பார்த்தோம் மேலும் SI எஞ்ஜின்களுக்கான ஐடியல் சைக்கிள் இவற்றையும் பார்த்தோம் இவற்றில் நாம் செய்து கொண்டுள்ள அனுமானங்கள் இந்த சைக்கிளை மிகவும் கற்பனை மாதிரி நிலையிலேயே வைத்திருந்தன இந்த வாரத்தின் முதல் விரிவுரையில் ஐடியல் சைக்கிள்களில் சில முன்னேற்றங்களை செய்து அதனை பியூயல் ஏர் சைக்கிள் என்று கொண்டு விவாதித்தோம் இதில் ஐடியல் சைக்கிள்களில் நாம் மேற்கொண்ட சில அனுமானங்களை தளர்த்தி இயல்பில் நிகழும் நிகழ்வுகளையும் கணக்கில் எடுத்துக் கொண்டோம் இதன் மூலமாக பியூயல் ஏர் சைக்கிளின் மூலம் கணக்கிடப்பட்ட மதிப்புகள் இயல்பில் கிடைக்கும் மதிப்புகள் உடன் ஒப்பிடுகையில் மிகக் குறைந்த வித்தியாசத்தை கொண்டிருந்தன பியூயல் ஏர் சைக்கிளிலும் வேறு சில காரணிகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாமல் இருக்கின்றன இதன் காரணமாகவே உண்மையாக என்ஜினில் நிகழும் நிகழ்விற்கும் பியூயல் ஏர் சைக்கிள் மூலம் கணக்கிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே சிறிய வித்தியாசம் உள்ளது இன்றைய விரிவுரையில் பியூயல் ஏர் சைக்கிளில் கணக்கில் கொள்ளப்படாத காரணிகளைப் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் காணும் இந்த ஸ்லைடினை இந்த வாரத்தின் முதல் விரிவுரையில் பார்த்திருப்பீர்கள் இரண்டாவது விரிவுரையின் பொழுது பியூயல் ஏர் கலவை கோட்பாடுகள் கொண்டு எவ்வாறு சைக்கிளை ஆராய்வது என்று பார்த்தோம் இங்கு நீங்கள் பார்ப்பது போல கருப்பு நிற வண்ணத்தில் காணப்படுபவை யாவும் ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்களில் மேற்கொண்டுள்ள அனுமானங்கள் மேலும் நீல நிற வண்ணத்தில் காணப்படுபவை அந்த அனுமானங்கள் காரணமாக ஏற்படும் இயலாமைகளாகும் பியூயல் ஏர் சைக்கிள் பொறுத்தவரை முக்கியமாக நான்கு காரணிகள் எஞ்ஜினின் செயல்திறனை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று அறிந்து கொண்டு அவற்றை நாம் கோட்பாடுகளாக கொண்டு ஆராய முடியும் என்று அறிந்தோம் அவற்றில் முதலாவது எஞ்ஜின் சிலிண்டர் உள் இருக்கும் வாயுக்களின் தொகுப்பு இவற்றை தீர்த்க நாம் கணக்குகளில் வேதியல் வினை விளைவுகளின் மூலம் கணக்கில் கொண்டுள்ளோம் என்று பார்த்திருக்கிறோம் மேலும் பியூயல் ஏர் ரேஷியோ எரிதலுக்கு முன் அமைந்த காற்று எரிபொருள் கலவைஎரிதல் காரணமாக அதற்குப் பின் உண்டாகும் விளைபொருள்கள் இவை அனைத்தையும் நமது கணக்குகளில் தீர்க்காவிட்டாலும் அவற்றின் பண்புகளை அறிய இவைகளை எடுத்துக்கொண்டு நம்மால் கலவைகளை ஆராய முடியும் இதன் மூலம் எஞ்ஜின் சிலிண்டர் உள் அமைந்திருக்கக் கூடிய வாயு தொகுப்பினை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அதற்கடுத்ததாக ஒரு சைக்கிளில் நிகழும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மாற்றம் ஏற்கனவே நமது எடுத்துக்காட்டுகளில் பார்ப்பதுபோல வேதியியல் வினைவிளைவின் பொழுது விளைபொருள் பக்கம் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வினைபடுபொருள் பக்கத்துடன் ஒப்பிடும் பொழுது அதிகமாகவும் இருக்கலாம் அல்லது குறைவாகவும் இருக்கலாம் அவ்வாறு குறைவாக அமைந்தால் அதனை மாலிக்கூலர் கான்ராக்சன் எனப்படும் கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலை மற்றும் கன அளவிற்கு ஒரு வாயுவின் அழுத்தம் அதன் மூலக்கூறுகளில் எண்ணிக்கைக்கு நேரடி விகிதாச்சாரத்தில் அமையும் இவ்வாறு மூலக்கூறுகள் விரிவடைதல் மற்றும் சுருங்குதல் காரணமாக அழுத்த மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும் இதன் காரணமாக சைக்கிளின் நிலை புள்ளிகளில் அழுத்த மதிப்பு மாறுபடும் இதனை முந்தைய விரிவுரையின் எடுத்துக்காட்டு கணக்குகள் பலவற்றில் பார்த்திருக்கிறோம் மூன்றாவது காரணி எரிதலுக்கு பின் உருவாகும் விளைபொருள்களின் டிஸ்அசோஷியேஷன் நிகழ்வாகும் இந்த நிகழ்வுகளை கொண்டு நாம் எடுத்துக்காட்டு கணக்குகளை தீர்க்க வில்லை என்றாலும் மிக அதிக வெப்பநிலையில் இயல்பில் நிகழும் வேதியியல் வினைவிளைவிற்கு எதிராக கார்பன் டையாக்ஸைடு வாயு கார்பன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்கள் ஆக இரண்டாக பிரிந்துவெப்பத்தை உறிஞ்சும் வினை விளைவை ஏற்படுத்துகின்றன இதன் காரணமாக எரிதல் நிகழ்விற்குப் பின் உருவாகும் விளைபொருள்களின் இறுதி வெப்பநிலை குறைகிறது இதனால் இவற்றின் அழுத்த மதிப்பும் குறைகிறது இந்த காரணியும் நமது பியூயல் ஏர் சைக்கிளில் கணக்கில் கொள்ளப்படுகிறது நான்காவது காரணி ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிள்களில் மிக முக்கிய அனுமானமாக ஸ்பெசிபிக் ஹீட் மதிப்புகள் மாற்றம் அடைவதில்லை என்று எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதனை பியூயல் ஏர் சைக்கிளில் இயல்பில் வெப்பநிலையைப் பொருத்து மாற்றமடையும் ஸ்பெசிபிக் ஹீட் மதிப்புகளை கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம் இதற்கு எடுத்துக்காட்டு கணக்குகளை நாம் செய்திருக்கிறோம் இவ்வாறு இந்த நான்கு காரணிகளை எடுத்துக் கொண்ட பின்பும் சில காரணிகள் கணக்கில் கொள்ளப்படவில்லை இதில் சில காரணிகள் எஞ்ஜின் செயல்திறனை நிர்ணயிப்பதில் ஓரளவுக்கு பங்கு வகிக்கின்றன நாம் ஏற்கனவே கூறியுள்ளது போல ஒரு நிஜ சைக்கிளின் தெர்மல் எபிசென்சி மதிப்பு பியூயல் ஏர் சைக்கிள் எபிசென்சி மதிப்பில் 80 முதல் 90 வரை இருக்கும் எனவே இதில் 10 முதல் 20 வரை இந்த இரண்டு சைக்கிள்களுக்கு கிடையே கணக்கிடப்பட்ட மதிப்பில் வித்தியாசம் இருக்கிறது பியூயல் ஏர் சைக்கிளும் ஐடியில் சைக்கிள் போன்று கோட்பாட்டு ரீதியில் உருவாக்கப்பட்ட சைக்கிள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நிஜத்தில் கிடைக்கப்பெறும் சைக்கிளின் எபிசென்சி அனைத்தும் கோட்பாட்டு ரீதியில் அமைந்த சைக்கிள்கள் மூலம் கணக்கிடப்பட்ட செயல்திறன் மதிப்புகளை விட 10 முதல் 20 வரை குறைவாகவே இருக்கும் இந்த வித்தியாசத்திற்கு காரணம் நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாத பிற காரணிகள் ஆகும் அவை நீலநிறத்தில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன இதில் எல்லா காரணிகளும் 10 முதல் 20 வரை வித்தியாசத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு இல்லை சில காரணிகள் மட்டுமே முக்கிய பங்கு வகிக்கின்றன அவற்றில் முக்கியமானது படிப்படியாக நிகழும் எரிதல் மற்றும் முழுமையாக எரிபொருள் எரியாத எரிப்பு நிகழ்வு ஐடியல் மற்றும் பியூயல் ஏர் சைக்கிள்களில் எரிதல் நிகழ்வு உடனடியாக நடக்கிறது என்று அனுமானம் செய்து கொள்கிறோம் எவ்வாறெனில் SI என்ஜின்களில் கம்பஷன் நிகழ்வு கான்ஸ்டன்ட் வால்யூம் என்று நாம் எடுத்துக் கொள்வது போன்றது ஆனால் உண்மையில் அவ்வாறு நிகழ்வதில்லை ஏனெனில் எரிபொருள் மற்றும் காற்று இவை இரண்டும் கலப்பதற்கும் மற்றும் இவற்றுக்கிடையே பல வேதியல் வினைவிளைவுகள் நடந்து எரிதல் நிகழ்வு தொடங்குவதற்கும் சில நேரம் எடுத்துக்கொள்ளும் அவ்வாறு எடுத்துக் கொள்ளப்படும் நேரம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் எஞ்ஜின் சுழல் வேகத்தை பொருத்தமட்டில் சக்சன் கம்ப்ரஸன் ஸ்ட்ரோக் அல்லது சக்சன் அல்லது எக்ஸ்பான்சன் ஸ்ட்ரோக் இவை நிகழும் நேரத்தில் குறிப்பிடத்தக்க நேரத்தை இவை எடுத்துக் கொள்கின்றன மேலும் முழுமையடையாத எரிதல் நிகழ்வில் மிகக் குறைந்த அளவிலான வெப்ப ஆற்றல் வெளிப்படுவதன் காரணமாக இறுதி அழுத்தம் மற்றும் வெப்பநிலை மதிப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன எனவே இந்த இரண்டு காரணிகளான படிப்படியான எரிதல் நிகழ்வு மற்றும் முழுமையடையாத எரிதல் நிகழ்வு இவற்றை டைம் லாஸ் என்று அழைப்பர் படிப்படியான எரிதல் அல்லது முழுமையடையாத எரிதல் காரணமாக ஏற்படும் எபிசியன்சி இழப்பு மற்றும் வொர்க் அவுட்புட் இழப்பு இவற்றை டைம் லாஸ் என்று சொல்லலாம் இது ஒரு முக்கியமான காரணி என்ஜினின் உண்மையான செயல்பாடு மதிப்புகளுக்கும் பியூயல் ஏர் சைக்கிள் மூலம் கணக்கிடப்பட்ட மதிப்புகளுக்கும் ஏற்படும் வித்தியாசத்திற்கு இது ஒரு முக்கியமான முதல் காரணி ஆகும் என்ஜினின் சிலிண்டர் சுவர்கள் மூலம் ஏற்படும் வெப்ப ஆற்றல் கடத்தல் என்பது இரண்டாவது காரணி ஆகும் என்ஜின் உள் இருக்கும் வாயுவிற்கும் மற்றும் வெளிப்புற காற்றுக்கும் இடையே நிகழும் வெப்ப ஆற்றல் கடத்தலை தவிர்க்க முடியாது வெப்ப ஆற்றல் கடத்தல் நிகழாமல் இருப்பதற்கு நாம் எத்தனை வெப்ப ஆற்றல் தடுப்புகள் அமைத்தாலும் கசிந்து வெளியேறும் வெப்ப ஆற்றல் காரணமாக வாயுவின் வெப்பநிலை மதிப்பு குறைகிறது எனவே இதனை இரண்டாவது காரணி என்று எடுத்துக் கொள்ளலாம் மூன்றாவது காரணி இவை இரண்டில் கூட்டு என்று எடுத்துக்கொள்ளலாம் வாயுப் பரிமாற்றம் மற்றும் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக் நிகழ்வில் நடக்கும் பலோவ் டவுன் இவைகளுக்கு காரணமாகின்றன இவை இரண்டையும் மூன்றாவது காரணி என்று எடுத்துக் கொள்ளலாம் இவை தவிர வேறு சில காரணிகளான இன்லெட் மற்றும் எக்ஸாஸ்ட் நிகழ்வில் பொழுது நடைபெறும் மாற்றங்கள் அழுத்தம் எரிபொருளுடன் கலக்கப்படும் லுபிரிகேட்டிங் ஆயில் மூலம் ஏற்படும் எரிபொருள் மாசுபாடு போன்றவை ஐடியல் கேஸ் பண்புகளில் இருந்து மாறுபடுவதற்கு காரணமாகின்றன ஆனால் இவை ஏற்படுத்தும் தாக்கம் மேற்சொன்ன மூன்று காரணிகளை விட மிகக் குறைவானதாகும் அடுத்ததாக நான்காவது காரணி உராய்வு காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பு அக்சுவல் சைக்கிள்களில் எபிசியன்சி மதிப்பில் உராய்வு காரணமாக எந்த மாற்றமும் ஏற்படப்போவதில்லை பிரேக் பவர் கணக்கிடும் பொழுது உராய்வு தன்மை கணக்கில் கொள்ளப்படுகிறது எனவே இந்த மூன்று காரணிகளை நாம் பியூயல் ஏர் சைக்கிளுடன் இணைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கப் பெறுவதை ஆக்சுவல் சைக்கிளின் நிகழ்வு எனக் கூறுகிறோம் மேலும் இந்த மதிப்புகள் உடன் நாம் உராய்வுதன்மை காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்புகளை கூட்டும் பொழுது நமது எஞ்ஜினின் பிரேக் பவர் அவுட்புட் மதிப்பு கிடைக்கிறது பொதுவாக பியூயல் ஏர் சைக்கிளில் கணக்கிடப்பட்ட தெர்மல் எபிசென்சி மதிப்பிலிருந்து அக்சுவல் சைக்கிளில் கிடைக்கும் தெர்மல் எபிசென்சி மதிப்பினை கழிக்கும்பொழுது அதன் மதிப்பு 20 என்ற அளவிலும் இதில் 6 டைம் லாஸ் காரணமாகவும் 12 வெப்ப ஆற்றல் கடத்தல் காரணமாகவும் மீதமிருக்கும் 2முதல் 3 வரையிலானவை எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் மற்றும் வாயு பரிமாற்றம் காரணமாகவும் நிகழ்கின்றன இவை தவிர மற்றவை மிகச் சிறிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதனை சைக்கிலீக் அமைப்பில் பார்க்கும் பொழுதுஇங்குள்ள ஏர் ஸ்டாண்டட் சைக்கிள்களை நாம் முந்தைய வாரத்தில் அதாவது ஒட்டோ மற்றும் டீசல் சைக்கிள் பற்றி பார்த்திருக்கிறோம் இவற்றில் நான்கு காரணிகளில் முதல் காரணி எஞ்ஜின் சிலிண்டர் உள் இருக்கும் வாயு தொகுப்பு வெப்பநிலையைப் பொருத்து மாற்றமடையும் ஸ்பெசிபிக் ஹீட் டிஸ்அசோஷியேஷன் நிகழ்வு காரணமாக ஏற்படும் விளைவு மற்றும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மாற்றம் இவற்றை இணைக்கும் பொழுது நமக்கு பியூயல் ஏர் சைக்கிள் கிடைக்கின்றது நாம் இதுவரை தீர்த்த கணக்குகள் மூலமாக பியூயல் ஏர் சைக்கிள்களில் எதனைக் கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம் எவ்வாறு செய்கிறோம் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் என்று நிச்சயமாக நம்புகிறேன் இந்த பியூயல் ஏர் சைக்கிளிலும் சில காரணிகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை அந்த மூன்று காரணிகளான டைம் லாஸ் ஹீட் லாஸ் மற்றும் எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் இவற்றையும் இணைக்கும் பொழுது நமக்கு அக்சுவல் சைக்கிள் கிடைக்கிறது இங்குள்ள கம்பஷன் லாஸ் என்பது டைம் லாஸ் என்பதில் ஒரு பகுதியே ஆகும் எனவே இந்த மூன்று காரணிகளையும் கூட்டி பியூயல் ஏர் சைக்கிளுடன் இணைக்கும் பொழுது நமக்கு அக்சுவல் சைக்கிள் கிடைக்கிறது இந்த அக்சுவல் சைக்கிள் மதிப்பிலிருந்து உராய்வு தன்மை காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பினை கழிக்கும்பொழுது பயன்படும் வொர்க் அவுட்புட் மதிப்பு நமக்கு கிடைக்கிறது அக்சுவல் சைக்கிள் எபிசியன்சி கணக்கிடும் பொழுது உராய்வுதன்மையினை கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை மாறாக இன்ஜின் வெளியிடும் மொத்த ஆற்றலை கணக்கில் எடுத்துக் கொள்கிறோம் அவ்வாறு கிடைக்கப்பெறும் மொத்த ஆற்றலில் இருந்து உராய்வு தன்மை காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பை கழிக்கும்பொழுது எஞ்ஜினின் நெட் அவுட்புட் மதிப்பு கிடைக்கப்பெறுகிறது இனி இந்த மூன்று காரணிகளை பற்றி சற்று வேகமாக பார்க்கலாம் முதலாவது டைம் லாஸ்நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த டைம் லாஸ் என்பது எரிபொருள் மற்றும் காற்று கலப்பு நிகழ்வு மற்றும் எரிதல் நிகழ்வதற்கான வேதியியல் வினைவிளைவு நிகழ குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக் கொள்வதால் ஏற்படுகின்றது இங்கு உள்ள இந்த வரைபடத்தில் உள்ள சிக்கலான படத்தை ஆராய்வதற்கு முன்பாக இந்த புள்ளிகள் 1 2 3 4 1 என்பவற்றை கவனியுங்கள் 1 2 3 4 1 என்ற இவை பியூயல் ஏர் சைக்கிள் நிகழ்வை குறிக்கின்றன இங்கு நீங்கள் பார்ப்பது போல பியூயல் ஏர் சைக்கிளிலும் எரிதல் நிகழ்வு உடனடியாக நடப்பதாகவும்அதாவது புள்ளி 2 ல் நடப்பதாகவும் உடனடியாக பிஸ்டன் மேலிருந்து கீழ் நகரத் துவங்கும் முன் எரிதல் நிகழ்வு முழுவதும் முடிந்து வெப்பநிலை மற்றும் அழுத்தம் உச்ச மதிப்பினை அடைவதாகவும் எடுத்துக் கொள்கிறோம் அந்த உச்ச பட்ச வெப்பநிலை மதிப்பு இங்கு புள்ளி 3 என கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் உண்மையில் எரிபொருள் எரிதல் நிகழ்விற்கு நேரம் தேவைப்படுகிறது இதன்காரணமாக பிஸ்டன் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த எரிதல் நிகழ்வு தொடர்கிறது பொதுவாக இந்த எரிதல் நிகழ்வு ஸ்பார்க் உண்டாகிய நொடியிலிருந்து 30 முதல் 400 வரையிலான கிராங்சாப்ட்டின் கோணஅளவில் நேரத்தை எடுத்துக் கொள்கிறது இந்த 30 முதல் 400 வரையிலான கோணஅளவை இதற்கு சமமான பிஸ்டன் நகர்விலும் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக 1800 என்பது ஒரு ஸ்ட்ரோக் நிகழ்வை குறிக்கின்றது அவ்வாறு பார்க்கும் பொழுது இவை மிகச்சிறிய கோண அளவு அல்ல இவை ஸ்ட்ரோக்கின் ஐந்தில் ஒரு பகுதியாகவோ அல்லது ஆறில் ஒரு பகுதியாகவோ இருப்பதனால் கணிசமான பிஸ்டன் நகர்வு இதில் இருக்கும் இதன் காரணமாக இங்கு தென்படுவது போல குறைந்த கன அளவில் உட்சபட்ச அழுத்தம் ஏற்படுவது போன்ற நிகழ்வு இருக்காது நாம் இங்கு காண்பது போல a என்ற புள்ளியில் ஸ்பார்க்கினை உருவாக்கினால் இன்னும் மேல் நோக்கி நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மேலும் எரிதல் நிகழ்வும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எரிதல் நிகழ்வு a என்ற புள்ளியில் தொடங்கி தொடர்ந்து நிகழ்ந்து c என்ற புள்ளியில் முடிகிறது இந்த நிகழ்வின் பொழுது அழுத்தம் மற்றும் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது புள்ளி c என்பதில் சிஸ்டம் அதன் உச்சபட்ச வெப்பநிலையை அடைகிறது அதாவது எரிதல் நிகழ்வு காரணமாக மொத்த ஆற்றலும் வெளிப்பட்டு அவை நமக்கு பயன்படும் வொர்க் அவுட்புட் ஆக மாற்றமடைகிறது இந்தப் புள்ளி c என்பதைக் கவனியுங்கள் இதன் அழுத்த மதிப்பு பியூயல் ஏர் சைக்கிள் மூலம் கிடைக்கப்பெறும் அழுத்த மதிப்பை ஒப்பிடும்போது மிகக் குறைவாகவே உள்ளது இவ்வாறு குறிப்பிடத்தக்க அளவில் அழுத்த மதிப்பு குறைவதனால் அதற்கேற்றவாறு விரிவடைதல் நிகழ்வும் குறைந்துவிடும் இந்த c' என்ற புள்ளியில் இருந்து ஐசன்ட்ராபிக் ப்ராசஸ் நிகழ்வதாக எடுத்துக்கொண்டால் இங்கு விடு கோடுகள் கொண்டு குறிக்கப்பட்டுள்ளது போல் நிகழ்வு நடைபெறும் ஆனால் இதற்குப் பிறகு நிகழும் ஆற்றல் இழப்பு காரணமாக இவ்வாறு நிகழாமல் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது போல் அக்சுவல் சைக்கிள் நிகழ்வு நமக்கு கிடைக்கிறது எனவே புள்ளி c என்பதில் உச்சபட்ச அழுத்த மதிப்பு அமைவதில்லை மேலும் இதில் மிகக் குறைந்த கனஅளவும் அமையவில்லை மாறாக சற்று அதிகமாக உள்ளது இங்கு உச்சபட்ச வெப்பநிலை அடையும் பொழுது நீங்கள் பார்ப்பது போல இந்த அளவில் பிஸ்டன் கீழ்நோக்கி நகர்ந்து இருக்கும் இதன் காரணமாக இந்த உச்சபட்ச அழுத்தத்தினால் அதிகபட்ச வொர்க் அவுட்புட்டினை கொடுக்க முடியாது எனவே மிகக்குறைந்த கனஅளவில் உச்சபட்ச அழுத்தம் ஏற்படாதது தான் மிக முக்கியமான காரணமாகும் இவ்வாறு நிகழ்வதற்கு எரிதல் நிகழ்விற்கு குறிப்பிட்ட நேரஅளவு தேவைப்படுவது என்பதே காரணமாகிறது இந்த நேர அளவு பல்வேறு காரணங்களால் மாற்றம் அடையலாம் அதில் முக்கியமான காரணி எரிபொருள்கள் கலவைகளுக்குள் தீ ஜுவாலை பயணிக்கும் வேகம் ஆகும் இது நாம் உபயோகிக்கும் எரிபொருளின் தன்மையை பொருத்தும் எரிபொருள் காற்று அல்லது காற்று எரிபொருள் கலவை அல்லது இக்வலன்ஸ் ரேசியோ என்றும் இதைச் சொல்லலாம் இதனை பொருத்தும் கம்ப்ரஸன் நிகழ்வு நடக்கும் கம்ப்ரஸன் சேம்பர் அளவு மற்றும் வடிவம் இவற்றை பொறுத்தும் அமைகின்றன சிலிண்டர் முனைகளில் இருந்து எவ்வளவு தொலைவில் ஸ்பார்க் உருவாகிறது என்பதைப் பொருத்தும் அமைகிறது இங்கு நான் சொன்ன விவரங்கள் அனைத்தையும் மேலும் விரிவாக பார்க்கத் தேவையில்லைஎரிபொருள் எரிதல் நிகழ்விற்கு பல்வேறு காரணிகள் காரணமாகின்றன என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த எரிதல் நிகழ்வின் கால அளவைக் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் சவாலானது ஏனெனில் பல்வேறு காரணிகளை ஒரே நேரத்தில் நாம் கட்டுப்படுத்தி ஆகவேண்டும் எனவே எரிதல் நிகழ்வதற்கான நேர அளவை குறைப்பதை விட நமக்கு உள்ள மற்றொரு நல்ல வழி ஸ்பார்க் அறிமுகப்படுத்தப்படும் நேரத்தை மாற்றி அமைப்பதாகும் புள்ளி 2ல் ஸ்பார்க்கினை சிலிண்டரில் அறிமுகப்படுத்துவதற்கு பதிலாக சற்றுநேரம் முன்னதாக அறிமுகம் செய்யலாம் இவ்வாறு அறிமுகப்படுத்துவதிலும் எவ்வளவு நேரம் முன்னதாக செயல்படுத்துவது என்பதில் தேர்வுமுறை வேண்டும் இந்த எடுத்துக்காட்டில் காண்பிக்கப்பட்டுள்ளது போல ஸ்பார்க் புள்ளி 2ல் டாப் டெட் சென்டர் நிலையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அழுத்த மதிப்பு தொடர்ந்து அதிகரிக்கிறது இங்கு நீங்கள் பார்ப்பது போல உட்சபட்ச அழுத்தம் நிலவும் பொழுது உள்ள கன அளவை கவனித்தீர்கள் எனில் இதன் மதிப்பு மிகக்குறைந்த கனஅளவு மதிப்பினை விட மிக அதிகமாக இருக்கிறது இங்கு நீங்கள் பார்ப்பதுபோல இந்த அளவில் வித்தியாசம் இருக்கிறது இங்கு உள்ள இந்த வரைபடத்தில் சில மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த வரைபடத்தை நான் Dr கணேசன் எழுதிய Internal Combustion Engines என்ற புத்தகத்தில் இருந்து எடுத்து இருக்கிறேன் இந்த புத்தகத்தில் இதே படத்தை நீங்கள் பார்க்க முடியும் இதில் கொடுக்கப்பட்டுள்ள காரணிகளை கொண்டு பியூயல் ஏர் சைக்கிளில் ஏர் பியூயல் கலவை பற்றி ஆராயும் பொழுது இதன் எபிசியன்சி 32 3 எனவும் மீண் எபெக்டிவ் பிரஷர் 10 2 bar என்றும் கிடைத்துள்ளது மற்றொரு புறம் ஒரு நிஜ எஞ்சினில் பிஸ்டன் சரியாக டாப் டெட் சென்டரில் இருக்கும்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்பார்க் காரணமாக ஏற்படும் உச்சபட்ச அழுத்தம் புள்ளி 3'என்பதில் நிகழ்கிறது இந்த நிகழ்விற்கு கணக்கிடப்பட்ட எபிசியன்சி 24 1 அதாவது 8 எபிசியன்சி மதிப்பு குறைகிறது இந்த மதிப்பு பியூயல் ஏர் சைக்கிளில் கணக்கிடப்பட்ட மதிப்பிற்கு ¼ ஆகும் எனவே இது குறிப்பிடத்தக்க இழப்பு ஆகும் ஒருவேளை நாம் ஸ்பார்க்கினை 350 கோண அளவில் முன்னதாக அறிமுகம் செய்திருந்தால்இந்த படத்தினை பாருங்கள் இதில் உள்ளவாறுசைக்கிளின் உச்சபட்ச அழுத்தம் சரியாக டாப் டெட் சென்டரில் அதாவது மிகக் குறைந்த கன அளவில் நிகழ்கிறது நாம் இவ்வாறு செயல்படுத்துவதில் வெற்றி கண்டுள்ளோம் மேலும் உச்சபட்ச அழுத்த மதிப்பும் அதிகமாக உள்ளது இங்கு என்ன நிகழ்கிறது என்பதை கவனியுங்கள் சரியாக இந்த புள்ளியில் நமது கம்பஷன் துவங்குகிறது இப்பொழுது நமக்கு உயர் அழுத்தம் மற்றும் வெப்ப நிலையில் வாயு இருக்கிறது மேலும் இந்த வாயு விரிவடைதல் காரணமாக நமது பிஸ்டனை இந்த திசையில் தள்ளுகிறது ஆனால் இங்கு முடிவடையாத கம்ப்ரஸன் நிகழ்வு காரணமாக எதிர் திசையில் பிஸ்டன் நகர்ந்து கொண்டிருப்பதனால்கம்ப்ரஸன் நிகழ்வின் இறுதியில் உயர் அழுத்தத்துடன் விரிவடைந்து கொண்டிருக்கும் இருக்கும் வாயுவிற்கு எதிராக செயல்பட வேண்டியிருக்கிறது இதன் காரணமாக கம்ப்ரஸன் நிகழ்வில் அதிக ஆற்றலை நாம் செலவழிக்கும்படி இருக்கிறது இதன் காரணமாக சைக்கிளில் வொர்க் அவுட் புட் மற்றும் எபிசியன்சி குறைகிறது இங்கு இந்த வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்புகளையும்முன்பு நாம் ஆராய்ந்த கணக்குகளையும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பியூயல் ஏர் சைக்கிள் மூலம் கணக்கிடப்பட்ட எபிசியன்சி மதிப்பு 32 2 நமக்கு நிஜத்தில் கிடைக்கும் எபிசியன்சி மதிப்பு 23 9 இது முன்பு கிடைத்த மதிப்பினை விட குறைவானது இதன் மூலம் நாம் ஸ்பார்க் அறிமுகப்படுத்துவதில் தேர்வுமுறை மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ளலாம் டாப் டெட் சென்டரில் ஸ்பார்க்கினை அறிமுகப்படுத்துவது ஒரு நல்ல தேர்வு அல்ல அதேபோல அதிகப்படியான கோண அளவுகளில் முன்னமே அறிமுகப்படுத்துவது ஒரு நல்ல தீர்வு அல்லஏனெனில் இவ்வாறு செய்வதன் காரணமாக நாம் நமது ஆற்றலை கம்ப்ரஸன் நிகழ்வில் இழக்கிறோம் ஸ்பார்க் அறிமுகப்படுத்துதலுக்கான சரியான கோண அளவு 150 முதல் 300 அல்லது 15 முதல் 250 என்று எடுத்துக்கொள்ளலாம் அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு இவ்வாறான வரைபடம் கிடைக்கிறது இந்த குறிப்பிட்ட புள்ளியில் ஸ்பார்க் அறிமுகப்படுத்தப்படுகிறது பின் இந்த புள்ளியில் பிஸ்டன் டாப் டெட் சென்டரை அடைகிறது இந்த புள்ளியிலும் அழுத்த ஆற்றல் அதிகரிக்கிறது ஆனால் முன்பிருந்த 350 கோண அளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்பார்க் நிகழ்வினை விட குறைவாகவே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நமக்கு கிடைக்கப்படும் உச்சபட்ச அழுத்த மதிப்பு இதுவாகும் இந்த மதிப்பு நிச்சயமாக 350 கோண அளவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்பார்க் நிகழ்வில் கிடைக்கப்பட்ட அழுத்த மதிப்பினை விட குறைவாகவே இருக்கும் ஆனால் நிச்சயமாக டாப் டெட் சென்டரில் ஸ்பார்க் அறிமுகப்படுத்தப்பட்டபோது கிடைத்த அழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும் மேலும் இந்த சைக்கிளின் எபிசியன்சி 26 2 என்றுள்ளது 350 ஸ்பார்க் அட்வான்ஸ் நிகழ்வில் கிடைக்கும் அழுத்த மதிப்பை விட நமக்கு குறைந்த அழுத்த மதிப்பு இருந்தாலும் கம்ப்ரஸன் நிகழ்வில் ஆற்றல் இழப்பு ஏற்படவில்லை அதன் காரணமாக நம்முடைய எபிசியன்சி அதிகரிக்கின்றது இங்கு ஒரு ஆய்வு காண்பிக்கபட்டு இருக்கிறது கம்ப்ரஸன் ரேசியோ 6 எனக் கொண்ட ஒரு SI என்ஜினில் நடத்தப்பட்டிருக்கிறது இனி ஐடியல் சைக்கிள் மூலம் கணக்கிடப்பட்ட தெர்மல் எபிசென்சி மதிப்பு என்னவாக இருக்கும் நாம் ஏற்கனவே அறிந்த ஒட்டோ சைக்கிளுக்குகான எபிசியன்சி இங்கு k 1 4 என்று எடுத்துக்கொண்டு இதன் மதிப்புகளை பிரதி இட்டால் இதுவே ஏர் ஸ்டாண்டட் சைக்கிளுக்கு ஆன தெர்மல் எபிசென்சி மதிப்பாகும் இதே சூழ்நிலையில் நீங்கள் ஒரு பியூயல் ஏர் சைக்கிளில் செயல்படும் பொழுது எபிசென்சி மதிப்பினை கணக்கிட்டால் அதன் மதிப்பு 32 என்று கிடைக்கிறது இதுவே இங்கு ஐடியல் சைக்கிள் எபிசென்சி ஒப்பிடும் பொழுது 20 குறைந்துள்ளது மேலும் அக்சுவல் சைக்கிளில் எபிசென்சி மதிப்பு பியூயல் ஏர் சைக்கிளில் மதிப்பிற்கு மிக நெருக்கத்தில் அமையும் எனவே நமக்கு கிடைப்பவற்றில் ஏர் ஸ்டாண்டட் சைக்கிள் மூலம் கணக்கிடப்பட்ட மதிப்பு மிகவும் தவறானதுஅவ்வாறு நிஜத்தில் கிடைக்காது இதன் உச்சபட்ச அழுத்தம் மற்றும் வெப்பநிலை மதிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன உச்சபட்ச அழுத்த மதிப்பு 44 bar மற்றும் மீண் எபெக்டிவ் பிரஷர் 10 நீங்கள் ஒரு சிறிய கணக்கீட்டினை செய்து பார்க்கலாம் இதில் கம்ப்ரஸன் நிகழ்வின் தொடக்கத்தில் அழுத்த மதிப்பு 1 bar என்றும் வெப்பநிலை 300 k மற்றும் கம்ப்ரஸன் ரேசியோ இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பினை எடுத்துக் கொள்ளலாம் இந்த விவரங்களைக் கொண்டு சைக்கிளில் உச்சபட்ச அழுத்தம் மற்றும் மீண் எபெக்டிவ் பிரஷர் மதிப்பினை கணக்கிட முயற்சி செய்யுங்கள் நமது அக்சுவல் சைக்கிள் பொருத்தவரை ஸ்பார்க்கினை சற்று நேரம் முன்னே அறிமுகப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பியூயல் ஏர் சைக்கிளை பொறுத்தவரை ஸ்பார்க் சரியாக பிஸ்டன் டாப் டெட் சென்டர் நிலையை அடைந்தவுடன் தான் கொடுக்கப்பட வேண்டும் அக்சுவல் சைக்கிளில்சரியாக பிஸ்டன் டாப் டெட் சென்டரில் ஸ்பார்க் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது எபிசென்சி 24 1 என்று நாம் பார்த்தவாறு கிடைக்கிறது இதே சூழ்நிலையில் 350 கோண அளவில் முன்னர் ஸ்பார்க் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது எபிசென்சி 23 9 என்றும் 170 கோண அளவில் முன்னர் ஸ்பார்க் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது எபிசென்சி 26 3 என்ற அளவிலும் கிடைக்கிறது இந்த மதிப்பு பியூயல் ஏர் சைக்கிள் மூலம் பெறப்பட்ட மதிப்பில் 80 ஆகும் இதைத்தான் நாம் எப்பொழுதுமே செய்ய முயற்சிக்கிறோம் எந்த நிலையில் நாம் ஸ்பார்க்கினை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அதிக வொர்க் அவுட் புட் பெறமுடியும் என்பதை முயற்சிக்கிறோம் சில சூழ்நிலைகளில் ஸ்பார்க் அறிமுகப்படுத்துதல் வேண்டுமென்றே தாமதம் ஆக்கப்படும் இதற்கான காரணம் நாக்கிங் எனப்படும் ஒரு தேவையற்ற நிகழ்வு காரணமாக இவ்வாறு செய்கிறோம் மேலும் எக்ஸாஸ்ட் புகையை குறைப்பதற்காகவும் அவற்றில் வெளியேறும் ஹைட்ரோகார்பன் மற்றும் கார்பன் மோனாக்சைடு வாயுக்களை குறைப்பதற்கும் இவ்வாறு செய்யப்படுகிறது இவையே டைம் லாஸ் எனப்படும் இனி அடுத்ததாக வெப்ப ஆற்றல் இழப்பு காரணி பற்றி பார்க்கலாம் ஒரு எஞ்சினில் வெப்ப ஆற்றல் கடத்தல் என்பது சிலிண்டர் உள்ளமைந்த வாயுக்களில் இருந்து சிலிண்டரின் சுவர் மற்றும் சிலிண்டர் ஹேட் இவற்றிலிருந்து குளிர்விக்கும் ஊடகத்திடம் இழக்கும் வெப்ப ஆற்றலைக் குறிக்கிறது நீங்கள் 170 கோண அளவில் ஸ்பார்க் அறிமுகப்படுத்துதல் மேற்கொண்டாலும்இங்கு பார்க்கும் இந்த பகுதி டைம் லாஸ் நிகழ்வை குறிக்கிறது மேலும் இங்கு உள்ள பகுதி 12 வெப்ப ஆற்றல் இழப்பையும் எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் 2 என்பதை குறிக்கிறது இது பற்றி என்னுடைய அடுத்த ஸ்லைடில் பேச இருக்கிறேன் அக்சுவல் சைக்கிளில் கிடைக்கப்பெற்ற எபிசியன்சி மதிப்பு பியூயல் ஏர் சைக்கிள் மூலம் கிடைக்கப்பெற்ற மதிப்பைவிட 20 குறைவாக இருக்கும் வெப்ப ஆற்றல் இழப்பு காரணமாக நேரடியாக வாயுக்களின் வெப்பநிலை குறைகிறது இதன் காரணமாக அழுத்த மதிப்பு குறைகிறது இதன் நேரடி தாக்கமாக வொர்க் அவுட்புட் மதிப்பும் எபிசியன்சி மதிப்பும் குறைகின்றன அடுத்ததாக இந்த எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் நிகழ்வில் ஏற்படும் ஆற்றல் இழப்புகள் எக்ஸாஸ்ட் வால்வு சற்று முன்னமே திறப்பதன் காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பு ஆகும் கோட்பாட்டு ரீதியில் எக்ஸாஸ்ட் வால்வு பிஸ்டன் சரியாக டாப் டெட் சென்டர் நிலையைக் எட்டியவுடன் அதாவது எக்ஸ்பான்சன் ஸ்ட்ரோக்கின் முடிவில் திறக்க வேண்டும் ஆனால் எக்ஸ்பான்சன் ஸ்ட்ரோக்கின் இறுதியில் உள் அமைந்துள்ள வாயுக்களின் அழுத்தம் வளிமண்டல அழுத்தத்தை விட மிக அதிகமாக இருக்கும் பொதுவாக இவை மதிப்புகள் 5 முதல் 7 bar என்ற அளவிலும் வளிமண்டல அழுத்தம் 1 bar என்ற அளவிலும் இருக்கும் இந்த சூழ்நிலையில் நாம் நமது எக்ஸாஸ்ட் வால்வினை திறக்கும் பொழுது அதிகப்படியான ஆற்றலை நாம் செலவழிக்க வேண்டியிருக்கும் எனவே பல சமயங்களில் எக்ஸாஸ்ட் வால்வு பிஸ்டன் டாப் டெட் சென்டர் நிலையை அடைவதற்கு முன்னமே திறக்கப்படும் அதாவது எக்ஸ்பான்சன் ஸ்ட்ரோக்கில்பிஸ்டன் நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுதே சில கோண அளவுகள் முன்னதாக எக்ஸாஸ்ட் வால்வு திறக்கப்பட்டு விடும் இதன் மூலம் வால்வு திறந்து மூடுதல் எளிதாகும் மேலும் குறைவான ஆற்றலே இதற்கு தேவைப்படும் ஆனால் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் எக்ஸாஸ்ட் வால்வு திறக்கப்பட்ட உடன் எக்ஸ்பான்சன் ஸ்ட்ரோக் முடிவுறுகிறதுதிறக்கப்பட்ட வால்வு வழியே எரிந்த வாயுக்கள் உடனடியாக வெளியேறுகின்றன இதன் காரணமாக மேற்கொண்டு வொர்க் அவுட்புட் நமக்கு கிடைப்பதில்லை எனவே இந்த நிகழ்விலும் சரியான தேர்வுமுறை அவசியமாகிறது அதாவது எந்த நேரத்தில் இந்த அதிகப்படியான வொர்க் அவுட்புட் கிடைக்கும் என்பதற்கு முயல வேண்டும் அதே சமயத்தில் பலோவ் டவுன் காரணமாக எழும் ஆற்றல் இழப்பினையும் குறைக்க வேண்டும் பிஸ்டன் மேல் நோக்கி நகரும் பொழுது இன்லட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வுகள் மூடிய நிலையில் இருக்கின்றன என்பது இங்கு வரைபடமாக காண்பிக்கப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது இவை உள் நுழையும் கலவையின் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை மதிப்புகள் மேலும் இவை வெளியேறும் பகுதியில் உள்ள அழுத்த மதிப்பு இங்கு இரண்டு நிகழ்வுகளின் கூட்டமைப்பு உள்ளது முதலாவது பலோவ் டவுன் நிகழ்வாகும் பலோவ் டவுன் நிகழ்வு என்பது எக்ஸாஸ்ட் வால்வு பிஸ்டன் டாப் டெட் சென்டர் நிலையை அடைவதற்கு முன்னமே திறக்கப்படுவதனால் நிகழும் விளைவு இங்கு இந்த நிலையை டாப் டெட் சென்டர் என்று எடுத்துக் கொண்டால் பிஸ்டன் இதற்கு கீழ் சற்று தூரத்தில் உள்ளது இந்தநிலையிலேயே நமது எக்ஸாஸ்ட் வால்வு திறக்கப்பட்டு இருப்பதால் இந்த நிகழ்வு பலோவ் டவுன் என்று விவரிக்கப்படுகிறது இதற்குப் பின் பிஸ்டனின் நகர்வு மேல் நோக்கி இருக்கிறது இதன்மூலம் எரிந்த வாயுக்கள் அனைத்தும் வெளியேற்றப்படுகின்றன இதனால் இவற்றை வெளியேற்றுவதற்கான ஆற்றல் நமக்கு மிச்சப்படுகிறது இயல்பாக எரிந்த வாயுக்கள் என்ஜின் சிலிண்டரில் இருந்து வெளியேற்றப்படுகிறது என்று சொல்லலாம் ஆனால் நாம் எக்ஸாஸ்ட் வால்வினை திறந்த மறுகணமே எக்ஸ்பேன்சன் ஸ்ட்ரோக் முடிவுறுகிறது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இந்தப் புள்ளியில் முடிவடைகிறது ஆனால் இது டாப் டெட் சென்டர் வரை நிகழ்ந்திருக்க வேண்டும் இப்பொழுது அழுத்தம் மற்றும் கன அளவு இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பினை வரைபடமாக குறிப்பிட்டால்ஐடியல் சைக்கிள் பொருத்தவரை எக்ஸாஸ்ட் வால்வு இங்குதான் திறக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஒருவேளை பிஸ்டன் பாட்டம் டெட் சென்டர் நிலையில் இருக்கும் பொழுது எக்ஸாஸ்ட் வால்வு exhaust valve திறக்கப்பட்டால் அப்பொழுது கிடைக்கும் வொர்க் அவுட் புட் இங்கு விடு கோடுகள் கொண்டு குறிக்கப்பட்டுள்ளது இப்பொழுதும் சிலிண்டரின் உள்பகுதி அழுத்தம் மற்றும் சுற்றுப்புற வளிமண்டல அழுத்தத்திற்கும் இடையே அழுத்த வேறுபாடு காரணமாக குறிப்பிடத்தக்க அளவிலான ஆற்றலை செலவழித்து அழுத்தத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் எக்ஸாஸ்ட் வால்வு திறப்பு மிக முன்னதாக நிகழ்ந்தால் அது இங்கு இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு நிகழும் பொழுது எக்ஸ்பான்சன் நிகழ்வு இங்கேயே முடிவுறுகிறது இதன் காரணமாக குறிப்பிடத்தக்க அளவிலான வொர்க் அவுட்புட் ஆற்றலை நாம் இழக்கிறோம் எனவே இந்த வால்வு திறப்பிற்கான சரியான தேர்வு இங்குதான் அமைந்திருக்க வேண்டும் இங்கு அமைத்துக் கொள்வதன் காரணமாக நமக்கு எக்ஸ்பான்சன் நிகழ்வில் வொர்க் அவுட்புட் இழப்பும் இருக்கிறது ஆனால் பலோவ் டவுன் நிகழ்வின் காரணமாக ஏற்படும் மாற்றங்கள் எதையும் நம்மால் குறைவாக கொள்ள முடியும் இது ஒருவகையான வகையான உடன்படிக்கை போன்றதாகும் இந்த நிகழ்வை தான் நாம் எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் என்கின்றோம் நாம் ஏற்கனவே சொன்னது போல இவை பியூயல் ஏர் எபிசியன்சி மதிப்பில் 2 முதல் 3 வரை இருக்கக்கூடும் இது ஒருவகையான விளக்கப்படம் அட்டவணை வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஏர் ஸ்டாண்டர்ட் சைக்கிளின் எபிசியன்சி 60 என்றும் வெப்பநிலையைப் பொருத்து மாறுபடும் ஸ்பெசிபிக் ஹீட் மாற்றம் மற்றும் வேதியியல் கலவைகளில் காரணமாக 13 3 ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது இதன் காரணமாக எபிசியன்சி 60 13 7 என்றாகிறது பியூயல் ஏர் சைக்கிள்களில் வெப்பநிலை பொறுத்து மாறுபடும் ஸ்பெசிபிக் ஹீட் மற்றும் டிஸ்அசோஷியேஷன் வினை விளைவுகள் கணக்கில் கொள்ளப்படுகின்றன பியூயல் ஏர் சைக்கிள்களில் எபிசியன்சி 46 7 என்றாகிறது இதன் மதிப்பு 13 3 என்ற அளவில் ஐடியல் சைக்கிளின் மதிப்பை விட குறைவாக உள்ளது இனி பியூயல் ஏர் சைக்கிளுடன் நம்முடைய பர்னிங் டைம் லாஸ் கம்பஷன் லாஸ் இவை இரண்டையும் ஒருங்கே டைம் லாஸ் என்று எடுத்துக்கொள்ளலாம் இவை 6 5 என்ற அளவில் இருக்கின்றன இதன்பின்னர் வெப்ப ஆற்றல் கடத்தல் 3 5 என்ற அளவிலும் எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் 0 55 என்ற அளவிலும் பம்பிங் லாஸ் 0 4 என்ற அளவிலும் உள்ளன இங்குள்ள இவை இரண்டும் ஒன்றாகப்பட்டு இவை மதிப்பு 0 9 என்ற அளவில் இருக்கிறது உங்களுடைய கிராஸ் தெர்மல் எபிசென்சி மதிப்பு என்னவாக இருக்கும் இதன் மதிப்பு பியூயல் ஏர் சைக்கிளில் கிடைக்கப்பெற்ற மதிப்பில் இருந்து டைம் லாஸ் ஹீட் லாஸ்எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் லாஸ் இவற்றின் கூட்டல் மதிப்பினை கழிக்கும்பொழுது நமக்கு கிடைப்பது 35 8 அக்சுவல் சைக்கிள் எபிசென்சி அல்லது கிராஸ் தெர்மல் எபிசென்சி மதிப்பாக கிடைக்கிறது இந்த மதிப்பிலிருந்து உராய்வு தன்மை காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பு 3 2 மதிப்பினை கழிக்கும்போது அக்சுவல் தெர்மல் எபிசென்சி கிடைக்கும் இங்கு ஒரு டைப்பிங் எரர் நிகழ்ந்துள்ளது இதன் மதிப்பு 6 அல்ல இது கிராஸ் தெர்மல் எபிசென்சி அல்லது தெர்மல் ஹார்ஸ் பவர் என்பதிலிருந்து உராய்வு தன்மை காரணமாக ஏற்படும் ஆற்றல் இழப்பை கழிப்பதன் மூலம் கிடைக்கும் மதிப்பு நிஜ எஞ்ஜின் செயல்பாட்டில் ஹாப் லோட் நிலையில் எஞ்சின் இயங்கும் பொழுது அதனது செயல்திறன் காரணிகளை கொண்டு நாம் பேச முடியும் இனி ஐடியல் சைக்கிள் மற்றும் பியூயல் ஏர் சைக்கிள் இவை இரண்டின் எபிசென்சி மதிப்பில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை ஏனெனில் ஐடியல் சைக்கிள்களில் கம்ப்ரஸன் ரேசியோ மட்டுமே காரணியாக கொண்டு கணக்கிடப்படுகிறது பியூயல் ஏர் சைக்கிளில் கம்ப்ரஸன் ரேசியோ மற்றும் ஏர் பியூயல் ரேசியோ இவை இரண்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன எஞ்ஜினின் லோட் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை எஞ்ஜினின் லோட் மாற்றம் காரணமாக ஏற்படும் விளைவுகள் முக்கியமாக ஹிட் லாஸ் ஃபேக்டர் என்பதில் தெரியவரும் எஞ்ஜினின் லோட் குறையும் பொழுது இதன் மதிப்பு அதிகரிக்கும் மேலும் எஞ்ஜினின் லோட் குறையும் பொழுது பம்பிங் லாஸ் மிக வேகமாக அதிகரித்து இரு மடங்குகள் ஆகும் எஞ்ஜினில் ஏற்படும் உராய்வு பிஸ்டனில் நகர்வு மற்றும் பிஸ்டன் சிலிண்டர் சுவர்களுக்கு இடையில் நிகழும் உரசல் காரணமாக ஏற்படுகின்றது எனவே எஞ்ஜினின் லோட் மதிப்பு என்னவாக இருந்தாலும் இதன் மதிப்பு மாற்றமடையாமல் இருக்கும் இதன் காரணமாகவே உராய்வுதன்மையில் ஏற்படும் இழப்பு இருமடங்கு ஆகி இருக்கிறது இங்குள்ள பம்பிங் லாஸ் என்பது இன்லட் மற்றும் எக்ஸாஸ்ட் இவைகளுக்கு இடையே உள்ள அழுத்த மதிப்பின் காரணமாக ஏற்படுகிறது எவ்வாறெனில் சக்சன் பக்கத்தில் எரிபொருள் காற்றுக் கலவை பொதுவாக 1 bar என்று அழுத்தத்தில் உள்ளே செலுத்தப்படுகிறது ஆனால் எக்ஸாஸ்ட் பக்கத்தில் அழுத்தம் 5 முதல் 7 bar வரை இருக்கக்கூடும் இதைப் புரிந்துகொள்ள கற்பனையில் ஒரு நபர் IC என்ஜினின் வெளிப்புறம் நின்று கவனிக்கிறார் என்று கொண்டால் 1 bar அழுத்தத்தில் காற்று எரிபொருள் கலவை உள்ள அனுப்புகிறார் எஞ்சினில் இருந்து 5 முதல் 7 bar வரையிலான அழுத்தத்தில் திரும்ப பெறுகிறார் இவ்வாறு குறைந்த அழுத்தத்தில் இருந்து அதிக அழுத்த அதிகரிப்புக்கு தேவையான ஆற்றல் வழங்களை பம்பிங் லாஸ் என்று குறிப்பிடுகிறோம் பம்பிங் லாஸ் மற்றும் எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் ஆகிய இரண்டும் கணக்குகளில் சமயங்களில் சேர்ந்தாற்போலவோ அல்லது தனித்தனியாகவோ எடுத்துக்கொள்ளப்படும் ஆனால் இவை எஞ்ஜினின் லோட் பொருத்து மாற்றமடைவதில் வித்தியாசப்படுகின்றன எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் மதிப்பு என்ஜின் லோட் பொறுத்து மாற்றம் அடைவதில்லை ஆனால் பம்பிங் லாஸ் என்ஜின் லோட் குறையத் துவங்கினால் இதன் மதிப்பு அதிகரிக்கின்றது இதன் காரணமாக ஹாப் லோட் சூழ்நிலையில் அக்சுவல் தெர்மல் எபிசென்சி 6 3 குறைகிறது இதற்கு காரணம் ஹீட்டிங் லோட் பம்பிங் லாஸ் மற்றும் உராய்வு தன்மை காரணமாக ஆற்றல் இழப்பு இப்பொழுது ஒரு அக்சுவல் சைக்கிளில் பல்வேறு விதமான ஆற்றல் இழப்புகள் உள்ளன அதற்காக நாம் வால்வு திறத்தல் மற்றும் மூடுதல் நிகழ்வுகளில் மற்றும் ஸ்பார்க் அறிமுகப்படுத்தப்படும் நேரம் மற்றும் கால அளவு இவைகளை மாற்றி அமைப்பதன் மூலம் ஏற்படும் இழப்புகளை கட்டுப்படுத்தலாம் உதாரணமாக டைம் லாஸ் காரணமாக ஏற்படும் இழப்பினை பொருத்தமான இடத்தில் ஸ்பார்க் ஏற்படுத்துவதன் மூலம் குறைக்கலாம் அதேபோல எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் நிகழ்வும்எக்ஸாஸ்ட் வால்வு திறப்பதற்கும் இடையே நேரடி தொடர்பு உள்ளது இதற்காக நாம் அடிக்கடி வால்வு டைமிங் டயக்ராம் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு விவாதிப்போம் இதனைக் கொண்டு எந்த புள்ளியில் நாம் வால்வு திறப்பது மற்றும் எந்த புள்ளியில் இவைகளை மூடுவது என்பதை நாம் நிர்ணயிக்க முடியும் இங்கு நீங்கள் காண்பது ஐடியல் சைக்கிள் மற்றும் பியூயல் ஏர் சைக்கிள்களுக்கான வரைபடம் ஆகும் இதில் உள்ளவாறு பிஸ்டன் டாப் டெட் சென்டர் நிலையில் இருக்கும் பொழுது இன்லட் வால்வு திறக்கிறது இதனை IVO என்பதைக் கொண்டு குறிக்கிறோம் இப்பொழுது சக்சன் ஸ்ட்ரோக் தொடர்ந்து இங்கு உள்ளவாறு நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் இன்லட் வால்வு மூடிக்கொள்கிறது எனவே நம்முடைய சக்சன் ஸ்ட்ரோக் 1800 கோண அளவுகளில் முடிவுறுகிறது இதன்பின் கம்ப்ரஸன் நிகழ்கிறது இந்த நிகழ்வின் பொழுது பிஸ்டன் டாப் டெட் சென்டர் நிலையை அடையும் வரை கம்ப்ரஸன் தொடர்கிறது அதுவரை இரண்டு வால்வுகளும் மூடிய நிலையிலேயே இருக்கும் இந்த நிலையில் SI என்ஜின்களை பொருத்தவரை எரிபொருள் எரிதல் தொடங்குவதற்கான ஸ்பார்க் அறிமுகப்படுத்துதலும் CI என்ஜின்களை பொருத்தவரை பியூயல் இன்ஜெக்ஷன் நிகழ்வும் நடைபெறுகின்றன அடுத்ததாக கம்பஷன் நிகழ்வு ஐடியல் சைக்கிள் பொருத்தவரை உடனடியாக நடப்பதாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதாவது பிஸ்டன் TDC நிலையில் இருக்கும் பொழுதே கம்பஷன் நிகழ்வு நடந்து முடிந்துவிடுகிறது இதைத்தொடர்ந்து பவர் அல்லது எக்ஸ்பான்சன் ஸ்ட்ரோக் அடுத்த 1800 கோண அளவிற்கு தொடர்கிறது பிஸ்டன் பாட்டம் டெட் சென்டர் நிலையை அடைந்தவுடன் எக்ஸாஸ்ட் வால்வு திறக்கப்படுகிறது இவ்வாறே திறந்த நிலையில் கிராங்சாப்ட்டின் அரை சுழற்சி முடியும் வரை இருக்கிறது இந்த இடத்தில் எக்ஸாஸ்ட் வால்வு மூடப்படுகின்றது இதுவரை பார்த்தவை அனைத்தும் ஐடியில் சைக்கிள்களில் நிகழ்கின்றன ஆனால் நிஜத்தில் வேறு வகையில் இவை நிகழும் காற்று எரிபொருள் கலவை உள் நுழையும் பொழுது அதற்கு நேரம் அதிகமாக கொடுக்க நாம் விரும்புவோம் இதன் காரணமாக டாப் டெட் சென்டர் நிலையில் இன்லட் வால்வு திறப்பதற்கு பதிலாக பொதுவாக இதனை டாப் டெட் சென்டருக்கு 25 to 300 என்ற கோண அளவுகளின் முன்னதாக திறக்கும்படி செய்வோம் இங்கு வரைபடத்தில் உள்ளது போல இந்த இடத்தில் அவை மூடிக் கொள்வதில்லைஇந்த நிலையில் பிஸ்டன் மிகத் தொலைவில் அமைந்துள்ளது இதன் காரணமாக உருவாகும் வெற்றிடத்தை நிரப்ப காற்று எரிபொருள் கலவை மிக வேகமாக உள்நுழைந்து கொண்டிருக்கும் எனவே அதன் வேகத்தை தடுக்காமல் இன்லட் வால்வு இந்த குறிப்பிட்ட இடத்தில் மூடிக்கொள்ளும் வகையில் அமைத்துக் கொள்வோம் இதன் காரணமாக இந்த புள்ளியில் இருந்துதான் கம்ப்ரஸன் நிகழ்வு தொடங்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் ஏற்கனவே விவாதித்த ஸ்பார்க் அறிமுகப்படுத்துதல் நிகழ்வு 20 முதல் 250 என்ற கோண அளவில் முன்கூட்டியே தொடங்கப்படுகிறது எனவே இதுவரை கம்ப்ரஸன் நிகழ்வு நீடிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் இங்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்தாலும் இங்கு நடப்பது உயர் வெப்ப நிலைகளில் எரிந்துகொண்டிருக்கும் வாயுக்களில் கம்ப்ரஸன் நிகழ்வதால் அவ்வாறு எடுத்துக் கொள்ள முடியாது எக்ஸ்பான்சன் நிகழ்வு இந்த இடத்தில் துவங்கி எக்ஸாஸ்ட் வால்வு திறக்கப்படும் வரை நீடிக்கிறது நான் சற்று முன் சொல்லியது போல எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் ஆற்றல் இழப்புகளை நாம் குறைத்தாக வேண்டும் பாட்டம் டெட் சென்டர் நிலையில் வால்வினை திறப்பதற்கு பதிலாக இந்த குறிப்பிட்ட புள்ளியில் இதனை திறப்பதன் மூலம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள கோண அளவுகளில் ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது இதுவே வால்வு டைமிங் டயக்ராம் என்று அழைக்கப்படுகிறது இது 4 ஸ்ட்ரோக் SI என்ஜின் அல்லது பெட்ரோல் என்ஜினிற்கான வால்வு டைமிங் டயக்ராம் ஆகும் இதில் இன்லட் வால்வு 150 கோண அளவு முன்னதாக திறக்கப்படுகிறது மேலும் மூடுதல் நிகழ்வு 300 கோண அளவு தாமதபடுத்தப்படுகிறது அதேபோல எக்ஸாஸ்ட் வால்வு 500 கோண அளவு பாட்டம் டெட் சென்டருக்கு முன்னதாக திறக்கப்பட்டு 200 கோண அளவு டாப் டெட் சென்டருக்கு பிறகு மூடுகிறது இரண்டு வால்வுகளும் திறக்க வேண்டிய புள்ளிக்கு முன்பாகவே திறக்கப்பட்டு மூட வேண்டிய புள்ளியிலிருந்து தாமதப்படுத்தி மூடப்படுகின்றன சக்சன் ஸ்ட்ரோக் நிகழ்வு இந்த குறிப்பிட்ட புள்ளியில் தொடங்கி தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட புள்ளி வரை நடக்கிறது ஐடியல் சூழ்நிலைகளில் சக்சன் ஸ்ட்ரோக் 1800 கோண அளவு மட்டுமே நிகழ வேண்டும் ஆனால் இங்கு இருப்பது என்ன இங்கு 1800 150 300 என 225 0 கோன அளவிற்கு நிகழ்கிறது இதில் 150 கோண அளவு முன்னதாக திறப்பதையும்300 தாமதமாக மூடுவதையும் குறிக்கின்றன அடுத்தது கம்ப்ரஸன் நிகழ்வு மற்ற ஸ்ட்ரோக் போல இதுவும் 1800 கோண அளவில் கோட்பாட்டு ரீதியான சைக்கிளில் நிகழ்ந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த நிகழ்வு இன்லட் வால்வு மூடப்படும் இடத்தில் இருந்து துவங்குகிறது இங்குதான் இன்லட் வால்வு மூடப்படுகிறது எனவே கம்ப்ரஸன் நிகழ்வு இங்கு தான் துவங்குகிறது இந்த நிகழ்வு இரண்டு வால்வுகளும் மூடி இருக்கும் நிலையில் நிகழ்ந்தால் மட்டுமே கன அளவு குறைந்து அதன் காரணமாக அழுத்தம் அதிகரிக்கும் இந்த குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து கம்ப்ரஸன் நிகழ்வு தொடங்கி பிஸ்டன் டாப் டெட் சென்டர் நிலையை அடையும் வரை தொடர வேண்டும் ஆனால் 1800 கோண அளவில் இந்த நிகழ்வு நடப்பதற்கு பதிலாக இன்லட் வால்வு எவ்வளவு கோண அளவில் தாமதமாக மூடப்பட்ட மதிப்பான 300 என்பதை கழிப்பதன் மூலம் கம்ப்ரஸன் நிகழ்வு 1500 கோண அளவுகளுக்கு நடைபெற்றிருக்கிறது ஐடியில் சைக்கிள்களில் ஸ்பார்க் சரியாக பிஸ்டன் டாப் டெட் சென்டர் நிலையை எட்டியவுடன் நடைபெற்றிருக்க வேண்டும்ஏற்கனவே விவரித்தபடி எரிபொருள் எரிதல் நிகழ்விற்கு சில குறிப்பிட்ட கால அளவு வேண்டும் என்பதன் காரணமாக இந்த வரைபடத்தின் படி ஸ்பார்க் நிகழ்வை 350 என்ற கோண அளவில் முன்கூட்டியே நிகழும்படி செய்து இருக்கிறோம் இவை பொதுவாக 200 முதல் 300 வரையில் இருப்பது சிறந்ததாகும் இங்கு ஸ்பார்க் 350 டாப் டெட் சென்டருக்கு முன்னதாக கொடுக்கப்படுவதனால்இந்த குறிப்பிட்ட நீள பகுதியில் பிஸ்டன் காற்று எரிபொருள் கலவையையோ அல்லது எரிபொருளையோ கம்ப்ரஸன் நிகழ்விற்கு உட்படுத்தவில்லை மாறாக எரிந்த வாயுக்களை அழுத்திக் கொண்டிருக்கிறது எக்ஸ்பான்சன் நிகழ்வு பிஸ்டன் டாப் டெட் சென்டரை அடைந்தவுடன் துவங்கி பாட்டம் டெட் சென்டர் அடையும்வரை நீடிக்கிறது நம்முடைய எக்ஸாஸ்ட் வால்வு திறக்கப்படும் வரை மட்டுமே நிகழ்ந்துகொண்டிருக்கும் எக்ஸாஸ்ட் வால்வு பொதுவாக பாட்டம் டெட் சென்டருக்கு 500 கோண அளவில் நான் முன்னர் கூறிய காரணமான பிஸ்டனின் உத்வேகத்தை குறைக்காமல்இருப்பதற்காக முன்னதாக திறக்கப்படும் இதன் மூலம் எளிதாக திறந்து எரிந்த வாயுக்களை முழுவதுமாக வெளியேற்ற முடியும் ஐடியில் சைக்கிள்களில் பவர் அல்லது எக்ஸ்பான்சன் நிகழ்வு1800 கோண அளவுகளில் நடைபெற்றிருக்க வேண்டும் ஆனால் இங்கு 1800 கோண அளவிற்கு குறைவாக எக்ஸாஸ்ட் வால்வு முன்னமே திறக்கும் 500 கோண அளவு குறைவாக அதாவது 1300 கோண அளவில் நிகழ்கிறது இறுதியாக எக்ஸாஸ்ட் நிகழ்வு மற்ற ஸ்ட்ரோக்களை போல இதுவும் 800 கோண அளவிற்கு நடைபெற்றிருக்க வேண்டிய நிகழ்வு தான் ஆனால் சக்சன் ஸ்ட்ரோக் போலவே இதுவும் 1800 கோண அளவிற்கு அதிகமாக எக்ஸாஸ்ட் வால்வு முன்னமே திறந்த கோண அளவான 500 மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வு தாமதமாக மூடிய கோண அளவான 200 என்பவற்றை சேர்த்தால் இந்த நிகழ்வு 2500 கோண அளவிற்கு நீண்டுள்ளது இங்கு பாருங்கள் இந்த குறிப்பிட்ட நீளத்தில் இன்லட் மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வு இரண்டும் ஒரே சமயத்தில் திறந்துள்ளன இவ்வாறான சூழ்நிலையில் இன்லட் வால்வு வழியாக உள்நுழையும் காற்று எரிபொருள் கலவை எரிக்கப்பட்டு வெளியேறிக் கொண்டிருக்கும் எரிந்த வாயுக்கள் எக்ஸாஸ்ட் வால்வு வழியாக வெளியேறிச் சென்று கொண்டிருக்கின்றன எனவே இந்த இடத்தில் நாம் கவனமாக வடிவமைக்க விட்டால் உள்நுழையும் காற்று எரிபொருள் கலவை எக்ஸாஸ்ட் வால்வு வழியாக வெளியேறிச் செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே வடிவமைப்பு நிலையில்இன்லட் வால்வு வழியாக உள் நுழையும் காற்று எரிபொருள் கலவை எக்ஸாஸ்ட் வால்வு அருகே நெருங்காத வகையில் கவனத்தில் கொள்ளப்படும் இவ்வாறு இந்த இரண்டு வால்வுகளும் திறந்திருக்கும் நிகழ்வு 30 முதல் 350 கோண அளவு வரை நடைபெறும் இதுவும் அதே வரைபடம் தான் ஆனால் CI எஞ்ஜின்களுக்கானது இங்கும் இன்லட் வால்வு 250 கோண அளவில் முன்னதாக திறந்து 250 கோண அளவில் தாமதமாக மூடுகிறது அதேபோல் எக்ஸாஸ்ட் வால்வு 500 கோண அளவில் முன்னதாக திறந்து 250 கோண அளவில் தாமதமாக மூடுகிறது பியூயல் இன்ஜெக்ஷன் இந்த குறிப்பிட்ட புள்ளியில் துவங்குகிறது இதன் மூலம் இந்த நீளத்திற்கு எரிபொருள் தெளிப்பு நடைபெறுகிறது நாம் இங்கு காட்டியிருக்கும் கோண அளவுகள் அனைத்தும் 4 ஸ்ட்ரோக் SI என்ஜின்களுக்கானவைஇவை அனைத்தும் தோராயமாக குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்புகளாகும் பொருத்தமான வால்வு திறத்தல் மற்றும் மூடுதல் மூலமாகவும் SI எஞ்சின் பொருத்தவரை சரியான சமயத்தில் ஸ்பார்க் அறிமுகப்படுத்துதல் CI எஞ்சின் பொருத்தவரை பியூயல் இன்ஜெக்ஷன் போன்றவற்றின் மூலம் அக்சுவல் சைக்கிள்களில் நடக்கும் ஆற்றல் இழப்புகளான டைம் லாஸ் எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் லாஸ் ஆகியவற்றை குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு குறைக்க முடியும் என்றாலும் ஒரு அக்சுவல் சைக்கிள் மூலம் பியூயல் ஏர் சைக்கிள் கொடுக்கும் எபிசியன்சி மதிப்பினை அடையமுடியாது இத்துடன் நமது தொகுதி 5ன் முடிவுரைக்கு வருகிறோம் இதில் ரேசிப்ரோகேட்டிங் எஞ்ஜின்களுக்கான சைக்கிள் பற்றிய கருத்துக்களை விவாதித்திருக்கிறோம் தொடக்கத்தில் ஏர் ஸ்டாண்டட் சைக்கிள் அனுமானங்களில் உள்ள இயலாமைகள் பற்றியும்அவற்றை அடிப்படையாகக் கொண்டு பியூயல் ஏர் சைக்கிளையும் உருவாக்கினோம் இதில் ஏர் ஸ்டாண்டட் சைக்கிள்களில் இயலாமைகளுக்கு காரணமான நான்கு காரணிகளை கணக்கிடுவதற்கு கொண்டோம் அவை வெப்பநிலை காரணமாக மாற்றமடையும் ஸ்பெசிபிக் ஹீட் எரிந்த வாயுக்கள் மூலமாக ஏற்படும் டிஸ்அசோஷியேஷன் நிகழ்வுசிலிண்டரில் அமைந்துள்ள வாயுக்களின் தொகுப்புவேதியியல் வினைவிளைவு காரணமாக கம்பஷன் நிகழ்வில் ஏற்படும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மாற்றம் இவை தவிர இன்றைய வகுப்பில் நாம் அக்சுவல் சைக்கிள்களில் ஏற்படும் ஆற்றல் இழப்புகளாக நாம் விவாதித்த டைம் லாஸ் எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் மற்றும் வெப்ப ஆற்றல் கடத்தல் காரணமாக ஏற்படும் இழப்புகள் இந்த ஆற்றல் இழப்புகள் அமைந்து இருப்பதன் காரணமாக பியூயல் ஏர் சைக்கிளில் கணக்கிடப்பட்ட மதிப்புகள் அக்சுவல் சைக்கிளில் கிடைக்கப் பெறுவதில்லை மாறாக அவை 15 முதல் 20 குறைவாகவே இருக்கின்றன இந்த ஆற்றல் இழப்புகளை தான் நாம் தனியாக விவாதித்து இருந்தோம் இறுதியாக நாம் விவாதித்தது வால்வு டைமிங் டயக்ராம் இதனைக் கொண்டு எவ்வாறு ஆற்றல் இழப்புகளை தவிர்ப்பது குறிப்பாக டைம் லாஸ் மற்றும் எக்ஸாஸ்ட் பலோவ் டவுன் இவற்றைக் குறைப்பது பற்றி பார்த்திருக்கிறோம் எனவே இதுவே உங்களது ஐந்தாவது வாரத்தில் முடிவாகும் இந்த விரிவுரை கருத்துக்களை தொடர்ந்து ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கென ஒப்படைக்கப்பட்டுள்ள கணக்குகளுக்கு தீர்வு காணுங்கள் புத்தகங்களை வாசியுங்கள் உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருந்தால் தீர்த்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தயக்கமின்றி என்னிடம் கேளுங்கள்